ரிப்ளெக்டர் ஆண்டெனாக்கள் பற்றிய இந்த NPTEL விரிவுரைக்கு வரவேற்கிறோம் கடந்த விரிவுரையில் நாம் பல்வேறு செயல்திறன்களைப் பற்றி விவாதித்தோம் எனவே அதன் டிரக்டிவிடியையும் கண்டுபிடித்தோம் கடந்த வகுப்பில் ரிப்ளெக்டர் அமைப்பின் டிரக் டிவிடியின் பல்வேறு செயல் திறன்களை பற்றி எழுதியுள்ளோம் அதில் நாம் GD a sசெயல்திறன் வரை எழுதியுள்ளோம் மற்றவைகளைப் பின்னர்க் கண்டுகொள்ளலாம் இப்போது ஸ்பில்ஓவர் செயல்திறனுக்கான சமன்பாட்டையும் நாம் கண்டறிந்துள்ளோம் எனவே நீங்கள் ஸ்பில்ஓவர் செயல்திறன் வெளிப்பாட்டை உள்ளீட்டின் டிரெக்டிவிடி மற்றும் அப்பேசர் செயல்திறனைப் பற்றியும் முன்பே எழுதியுள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்திருக்கலாம் அதாவது sDf0202g4 g00sin d d அப்பேசர் செயல்திறன் என்பது மூன்று செயல்திறன்கள் பெருக்கு தொகையாகும் அதாவது அவைகள் இள்ளுமினேசன் செயல்திறன் போலரிசேசன் செயல்திறன் மற்றும் சீரான புல செயல்திறன் ஆகியவை ஆகும் aipx இங்கே p மற்றும் x ஆகியவற்றின் மதிப்புகள் ஒரே மதிப்பு எனக்கொண்டால் i என்பதை பின்வருமாறு எழுதலாம் i4f2a20202g12 tan 2 d d20202g sin d d பல சந்தர்ப்பங்களில் சக்தி கதிர்வீச்சு முறைக்கான கதிர்வீச்சு முறை அஜீமொத்தல் கோணத்தை சார்ந்து இல்லை எனவே g இலிருந்து சுயாதீனமானது என்றால் இந்தச் சமன்பாடு உடனடியாக எளிமைப்படுத்தப்படுகிறது ஏனெனில் இந்த d யை இண்டகிறேசனிலிருந்து நாம் தீர்க்க முடியும் இதிலிருந்து 2 என்பது தருவிக்கிப்படுகிறது எனவே இங்கு gயில் என்பது சுயதீனமானது என்பதால் இந்த அப்பேசர் இள்ளுமினேசன் செயல்திறன் என்பதைப் பின்வருமாறு எளிமையாக எழுதலாம் i8f2 a202g12 tan 2 d d202g sin d d மேற்கண்ட சமன்பாட்டில் gவானது gற்கு பதிலாக இடப்படுகிறது இந்தச் சமன்பாட்டை இப்பொழுது fd என்ற விகிதாசாரத்தில் எழுதலாம் அதாவது i 32 f2 d202g12 tan 2 d d202g sin d d மேலும் இதனை அப்பேசர் கோண முறையில் i2 cot24 02g12 tan 2 d d202g sin d d எனக்கொள்ளலாம் எனவே GD a sஎன்பதில் நாம் கெயின் அளவை அதிகரிக்க வேண்டுமெனில் நாம் a s அதாவது அப்பேசர் செயல்திறன் மற்றும் ஸ்பில்ஓவர் செயல்திறன் ஆகியவற்றை அதிகரிக்கச் செய்தல் mm வேண்டும் அதாவது அப்பேசர் செயல்திறன் என்பது இள்ளுமினேசன் செயல்திறன் மற்றும் px ஆகியவற்றின் மதிப்பு ஆகும் aipx அதாவது இங்கு நாம் தற்காலிகமாக px ஐ 1 எனக்கொள்வோம் எனவே இங்கிருந்து நாம் அதைக்காணலாம் இது நாம் செய்யக்கூடிய அதிகபட்ச தேர்வுமுறையாகும் எனவே இப்போது அப்பேசர் செயல்திறனை அதிகரிக்கமுடியும் இந்த அப்பேசர் செயல்திறனை 2 வழிமுறைகளில் அதிகரிக்க முடியும் அதில் முதலாவது கோன அளவை சிறிதாக எடுத்துக் கொண்டால் அப்பேசர் செயல்திறனை அதிகரிக்கலாம் அதாவது cot24 இல் சிறிய கோனம் அதிகமதிப்பைதரும் ஆகவே சிறிய அப்பேசர் கோனம் அதிக அளவு அப்பேசர் செயல்திறனை தருகிறது எனவே இந்த அப்பேசர் கோன முறையில் நாம் செயல்திறனை அதிகரிக்கலாம் மேலும் இரண்டாவது வழி முறையானது நாம் முன்பே கண்டறிந்த உள்ளீடு சக்தி வரிசை அதாவது gமதிப்புsec4 2மதிப்பிற்கு நேர்விகிதத்தில் இருத்தல் ஆகும் இம்முறையிலும் நாம் அப்பேசர் செயல்திறனை அதிகரிக்கலாம் மேற்கண்ட இரண்டாவது வழிமுறையை எடுத்துக் கொண்டால் அதனால் இங்குள்ள சிக்கல் என்னவென்றால் ஸ்பில்ஓவர் செயல்திறன் மதிப்பு அதிகரிக்கும் ஏனெனில் கதிர்வீச்சு வரிசையானது அதன் விளிம்பு பகுதிகளில் அதிகமாகக் காணப்படும் ஆகவேதான் இந்த இல்லுமினேஷன் செயல்திறனை தனியாகப் பயன்படுத்தப்படுவதில்லை ஆகவே நாம் இப்பொழுது ஒரு பங்ஷனை இதில் இந்த sec4 2க்கு பதிலாகப் புதிய பங்ஷனை தருவிக்கப் போகிறோம் அந்தப் புதிய பங்ஷன் sec4 2 பங்ஷனை விடச் சிறந்த ஒன்றாகும் இங்கு இந்த உள்ளீடு கதிர்வீச்சு வரிசை அமைப்பு g2n1 cosn என வரையறுக்கப்படுகிறது இங்கே g வில் நாம் sec4 என்பதற்குப் பதிலாக cosn என எடுத்துக்கொள்கிறோம் அதாவது இதில் g மதிப்பு ஆனது 0 விலிருந்து2 வரையில் இருக்கும் வின் மற்ற மதிப்புகளுக்கு g மதிப்பு 0 ஆகும் அதாவது இதனைப் பின்வருமாறு எழுதலாம்

g2n1 cosn 02 g0 வின் மற்ற படிப்புகளுக்கு இதில் 2n1 காரணியானது எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால் அதாவது உள்ளீடு gவானது சக்தி அணிவரிசை கொண்டது எனில் அதன் மொத்த கதிர்வீச்சின் சக்தி அளவானது 0202g sin d d ஆகும் இதில் g2n1 cosn என்பதை மேற்கண்ட சமன்பாட்டில் இடலாம் இண்டகிரலில் ஏற்கனவே d உள்ளது மேலும் இந்த இண்டகிரலில் யின் மதிப்பை தீர்க்க அதன் மதிப்பானது 4 எனகிடைக்கிறது அதாவது 0202g sin d d4 ஆகும் அதனால்தான் நாம் 2n1 எனத்தேர்வு செய்துள்ளோம் ஆகவே மொத்த கதிர்வீச்சின் சக்தியானது 4 ஆகும் மேலும் இதன் மூலம் நாம் உள்ளீடின் டைரக்டிவிடி என்ன என்பதை எழுத இயலும் அதாவது Dfg அதிகபட்ச மதிப்பு கதிர்வீச்சின் மொத்த சக்தி எனவே இங்கு g cosn வீன் அதிகபட்சமதிப்பு 1 ஆகும் அதாவது 2n1 மற்றும் தற்போது நாம் கண்டறிய மொத்த சக்தியின் மதிப்பு 4 பயன்படுத்த Df4 2n1 4 என எழுதலாம் இப்பொழுது இந்த Df யின் மதிப்பை ஸ்பில்ஓவர் செயல்திறனில் இட s ஐ பின்வருமாறு எழுதலாம் நமக்கு g என்பது தெரியுமாதலால் s2n10202 2n1 cosn4 2n1 sin d d இதனை இண்டகிரல் செய்ய s ஆனது s1 cosn1 ஆகும் இது ஸ்பில்ஓவர் செயல்திறன் எனப்படும் இந்த gகொண்டு இல்லுமினேஷன் செயல்திறன் என்ன எனக் காணலாம் இங்கு இல்லுமினேஷன் செயல்திறனை பின்வருமாறு எழுதலாம் i4f2a202022n112 cosn2 tan 2 d d202022n1 cosn sin d d இதனை நாம் எளிதாகத் தீர்வு காணலாம் இங்கே டினாமினேட்டரில் சில மாறுதல்களை ஏற்படுத்தலாம் i4f22n1 42a2 2n1 202 cosn2 tan 2 d202 cosn sin d இதில் டினாமினேட்டரில் பகுதியில் உள்ள 02 cosn sin d என்பதற்குப் பதிலாக நாம் sn1 என எடுத்துக் கொள்வோம் இங்கு 02 cosn sin d இந்தச் சமன்பாட்டில் ஸ்பில்ஓவர் செயல்திறன் சமன்பாட்டை இட இதனை sn1 என எழுதலாம் இப்பொழுது இது நமக்கு ηs ηi மதிப்பை தருவிக்கிறது மதிப்புக் கொண்டு நாம் எளிதாக அதன் மதிப்பை அதிகப் படுத்திக் கொள்ளலாம் அதாவது 02 cosn sin d d sn1 ஆகும் இது i மற்றும் s ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை தருகிறது எனவே இதிலிருந்து நாம் மேற்கண்ட சமன்பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் s i8f2n1a2 02 cosn2 tan 2 d2எனவே இதை அதிகரிக்க வேண்டும் மேற்கண்ட சமன்பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் s i8f2n1a2 02 2cos22 1n2 sin 2cos 2d2இதில் இந்த இண்டகிரல் மதிப்பு n னின் ஒற்றைப்படை மதிப்பிற்கு 0 ஆகவும் மற்றும் n னின் இரட்டைப்படை மதிப்பிற்கு 0 அல்லாத மதிப்பும் கிடைக்கிறது ஆகவே n னின் பல்வேறு இரட்டை படை மதிப்பிற்கு s i ஐ பின்வருமாறு எழுதலாம் cot24 24 sin 24ln cos 42 for n 2 cot24 40 sin 44ln cos 42 for n 4 cot24 14 12sin 221332 ln cos 42 for n 6 cot24 18 12sin 221332 ln cos 4 142 for n 8 எனவே இந்த மாதிரியான வளைகோடுகள் கிடைக்கின்றன இந்த வளைகோடுகள் செயல்பாடாக எளிதாக வரையலாம் இப்பொழுது இந்த வரைபடத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த வரைபடம் ஆனது கோண அப்பேசர் யில் உள்ளது இங்கு இந்த வரைபடத்தில் நாம் அதன் வளைகோடுகள் கொண்டு செயல்திறனை ஆராயலாம் இந்த வரைபடத்தில் இருந்து ஒவ்வொரு வளைகோடுகளும் ஒரு மதிப்பில் உச்சத்தைக் கொண்டிருக்கும் என நாம் கண்டு கொள்ளலாம் இங்கேn2என்பதின் அதிகபட்ச செயல்திறன் 130என்பதில் கிடைக்கிறது அதாவது கோண அப்பேசர் மதிப்பு 130 ஆகும் இந்த மதிப்பில் அதன் செயல்திறன் உச்சத்தில் இருக்கும் இதேபோன்று n4 என்பதற்குக் கோண அளவு 110 ம் n6 என்பதற்குக் கோண அளவு 90 மற்றும் n8 க்கு கோண அளவு 80 ஆகும் இந்த கோணங்களில் அதன் செயல்திறன் அதிகமாக இருக்கும் இதேபோன்று ஸ்பில்ஓவர் செயல்திறனை நாம் தனியாக ஆராயலாம் இந்த இரண்டாவது படத்தில் இருந்து அதனைக் காணலாம் இங்கு ஸ்பில்ஓவர் செயல்திறன் உத்தேசமாக 100 விழுக்காடு வரை செல்வதை காணலாம் இங்கு n மதிப்பு அதிகம் எனில் அது துரிதமாக 100 விழுக்காட்டை அடைகிறது இங்கு n என்பது என்ன அதாவது n என்பது g2n1 cosn இந்த சமண்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது டைரக்ட் உள்ளீடின் எண்ணிக்கையாகும் இங்கே இந்த cosn பங்க்ஷனை எடுத்துக்கொண்டு வரையும் பொழுது வரைபடம் இவ்வாறு இருக்கும் அதனை ஸ்கொயர் செய்தால் இவ்வாறு குறுகல் அடைகிறது அதாவது இந்தப் படத்தைக் காணும்போது அதன் மதிப்பானது மேலும் மேலும் இதனைப் போல் குறுகல்அடைகிறது அதாவது இங்கே அதிக டைரக்ட் பெறுகிறது ஆகையால் இங்கே ஸ்பில்ஓவர் இழப்பு குறைவாக இருக்கும் இதுவரை படத்திலிருந்து காணும்பொழுது n8 எனக் கொள்ளும்பொழுது அப்பேசர் கோணம்மிக மிக சிறிதாக இருக்கும் பொழுதே அதன் செயல்திறன் அதிகபட்சத்திற்கு செல்கிறது இந்த 2 வரைபடங்களை கொண்டு வடிவமைப்பாளர்கள் எளிதாக அப்பேசர் கோணத்தைத் தேர்வு செய்துகொள்ளலாம் இங்கே நாம் மேற்கண்ட சமன்பாடுகளைத் தருவிக்கும் பொழுது நாம் அப்பேசரானது சீரான இல்லுமினேஷன் புலம் கொண்டது என அனுமானித்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே cosn பங்க்ஸனை பயன்படுத்துவதால் அதில் கதிர்வீச்சு வெளியீட்டில் டேப்பர் ஏற்படுகிறது எனவே இங்கு நாம் அதன் அலைவீச்சு டேப்பர் என்ன என்பதைப் புலத்தில் கண்டறிய வேண்டும் எனவே நாம் இந்த வரைபடத்திலிருந்து ஒரு உகந்த மதிப்பை தேர்ந்தெடுத்துகொள்ள வேண்டும் இந்த உகந்த மதிப்பை நாம் optஎன கொள்வோம் எனவே நாம் gஐ இவ்வாறு எழுதலாம் g2n1 cosnopt2 எனவே நாம் முன்பே கண்டறிந்த அப்பேசரின் சக்தி அடர்த்தியை Pஉள்ளீடு வரிசை கொண்டு எழுதலாம் எனவே நாம் Pவை பின்வருமாறு எழுதலாம் Pg 1cosopt2 24f2 இப்பொழுது இதில் gஐ இட P வானது பின்வருமாறு அமைகிறது P2n1 cosnopt21cosopt2 24f2இதிலிருந்து நாம் அப்பேசரின் விளிம்பில் புலம் என்ன என்பதையும் அறியலாம் நினைவில் கொள்க இது P கதிர்வீச்சின் சக்தி முறையாகும் இதிலிருந்து நாம் அதன் விளிம்பில் புலத்தின் வீச்சுஎன்ன என்பதை அறியலாம் இங்கே அதன் கோணமானது ஒரு உகந்த மதிப்புக் கொண்டது புலவீச்சு அதன் விளிம்பில் என்ன என்பதை அறியலாம் இங்கு உகந்த கோணம் opt எனக்கொள்ளப்படுகிறது அதன் விளிம்பில் உள்ள புலவீச்சு மதிப்பு P என்பதற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் அதேபோன்று மையத்திலுள்ள புலவீச்சு மதிப்பு 2n1f2 என்பதற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் அதாவது அதன் மையத்தில் கோணம் 0 ஆக இருப்பதால் 2n1 cosnopt21cosopt2 24f2 இதிலுள்ள cos 0மதிப்பு 1 எனவே இது 2n1f2 என்பதாகும் எனவே இப்போது நாம் அலைவீச்சு டேப்பர் என்ன என்பதைக்காணுதல் வேண்டும் A விளிம்பு edgeAமையம் centre12cosn2opt21cosopt2 இங்கு n2 விற்குக் கொடுக்கப்பட்ட வரைபடத்திலிருந்து நாம் optமதிப்பை 130 எனக் கண்டுகொள்ளலாம் இதனை நாம் அப்பேசர் டேப்பர் என அழைக்கலாம் இதனைக் கணக்கிட அதன் மதிப்பு 10 44 டெசிபல் ஆகும் இது புல அமைப்பில் உள்ளதால் அப்பேசர் டேப்பர் டெசிபலில் கணக்கிடப்படுகிறது அதாவது இங்கே நாம் 20log ல் எடுத்துக் கொள்கிறோம் மேலும் இங்கே n4 என்பதற்கு opt மதிப்பு 110 ஆகும் எனவே இதன் டேப்பர் மதிப்பு 11 74 டெசிபல் ஆகும் அதேபோன்று n6 என்பதற்கு opt மதிப்பு 90 என்று வரைபடத்திலிருந்து அறியஇயலும் இதன் டேப்பர் மதிப்பு 16 42 டெசிபல் ஆகும் மேலும் நாம் உள்ளீடு கதிர்வீச்சு முறைக்குத் தொடர்புடைய டேப்பர் மதிப்பையும் கண்டறியலாம் ஆகவே வடிவமைப்பாளர்கள் உள்ளீடு சக்தி டேப்பர் மதிப்பை ggஎன்று எடுத்துக்கொள்கின்றனர் இங்கு n2 க்கு opt மதிப்பு 130 ஆகும் எனவே opt265 ஆகும் இங்கு இது கதிர்வீச்சு சக்தி வரிசை என்பதால் இதனை நாம் 10 log d என்ற அமைப்பில் எழுதலாம் ஆகவே இதன் மதிப்பு 7 48 டெசிபல் ஆகும் n4 என்பதற்கு 9 66 டெசிபல் n6 என்பதற்கு 9 03 டெசிபல் ஆகும் அதாவது n2 ஜிடேப்பர் 7 48 டெசிபல் n4 ஜிடேப்பர் 9 66 டெசிபல் n6 ஜிடேப்பர் 9 03 டெசிபல் ஆகவே இதிலிருந்து வடிவமைப்பாளர்கள் பல்வேறுவிதமான வரைபடங்களைக் கண்டுள்ளனர் இதில் நாம் அப்பேசர் புலத்தை dB யிலும் அதாவது டெசிபலில் இங்கு y அச்சில் ஜிடேப்பர் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த அப்பேசரில் n னின் பல்வேறு மதிப்பிற்கு ஜிடேப்பர் மதிப்பிடப்படுகிறது இது வட்டவடிவமாக உள்ளது இங்கே இந்த வரைபடத்தில் நாம்அப்பேசர் இல்லுமினேஷனின் செயல்திறனை எடுத்துக்கொள்வோம் அதாவது ηx மற்றும் அப்பேசர் புலத்தில் அதிகபட்ச பக்கவாட்டு லூப் அளவு ஆகியவற்றையும் கருத்தில் கொள்வோம் எனவே இப்பொழுது ηi யை எவ்வாறு பெறுவது இங்கு நாம் இந்த அப்பேசர் டேப்பர்ரை எடுத்துக்கொண்டால் அதன் அளவு அதிகரிக்க அதிகரிக்க இல்லுமினேஷன் செயல்திறன் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது அதுமட்டுமல்லாது நாம் அப்பேசர் டேப்பர்ரை அதிகரிக்கச் செய்தால் பக்கவாட்டுலூப் அளவு குறைகிறது இதில் அதன் மதிப்பு 40 டெசிபல் என்ற அளவில் இருக்கும் எனவே இது ஒரு நல்ல அமைப்பு ஆகும் இங்கு நாம் அப்பேசர் டேப்பர்ரை அதிகப்படுத்தினால் பக்கவாட்டில் லூப் வீழ்ச்சி அடைகிறது இதனின் தரம் கொண்டு காணும்பொழுது இது ஒரு நல்ல நிலையில் உள்ள அமைப்பு ஆகும் ஆகவே சீரான விரவலில் அப்பேசர் புலத்திற்கு ஒப்பிடும் போது அப்பேசர் டேபர் பக்கவாட்டுலூப்பில் 25 டெசிபல் அளவினை குறைக்கிறது ஆகவே நாம் முன்பே கூறியதுபோல் தொடர்பு துறையில் இந்தப்பக்கவாட்டுலூப் குறைத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் ஆகவேதான் வடிவமைப்பாளர்கள் இதனை கருத்தில் கொள்கின்றனர் எனவேநாம் இங்குச் செயல்திறன் எவ்வாறு பெற்றுள்ளோம் என்பதைக்கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து அப்பேசர் இல்லுமினேஷன் செயல்திறனை மாற்றுதல் வேண்டும் முதலில் நாம் ஆரம்ப நிலையிலிருந்து இதனைப்பற்றி விவாதிக்கலாம் பொதுவாக அதிகப் பரப்பு கொண்ட இந்த வரைபடத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் போலரிசேசன் இதேபோன்று உள்ளது எனகொள்வோம் ஆனால் இங்கே இந்த அப்பேசர் மேற்பரப்பால் இது இவ்வாறு உள்ளது இங்கே மேற்பரப்பில் இந்தக் கிராஸ்போலரிசேசன் அமைப்பை எந்த ஒரு புள்ளியிலும் தடுக்க இயலாது எனவே இங்குச் சில கிராஸ்போலரிசேசன் ஏற்படுகிறது ஏனெனில் இங்கே ஹார்ன் அமைப்புக் கிராஸ்போலரிசேசனை ஏற்படுத்துகிறது மேலும் கதிர் சிதறல்கள் பல்வேறுவிதமான எதிரொளிப்புகள் உள்ளீடு பகுதியில் ஏற்படுகிறது ஆகவே இவைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கிராஸ் போலரிசேசனை ஏற்படுத்துகிறது எனவே அவைகளைப் பற்றியும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் அவற்றின் மதிப்புகளையும் கண்டறிதல் வேண்டும் ஆனால் அதனைப் பற்றி நாம் இப்பொழுது காணப்போவதில்லை இப்பொழுது நாம் ஒரு வடிவமைப்பை எடுத்துக்கொள்வோம் இந்த வடிவமைப்பில் பயன்படுத்தப்படும் ரெப்லெக்டர 10 மீ விட்டம் கொண்டது எனக்கொள்வோம் இந்த 10 மீட்டர் விட்டம் கொண்ட ரெப்லெக்டர் fdவிகிதாச்சாரம் 0 5 என்பது ஆகும் இதன் அதிர்வெண் மதிப்பு 3 GHz என்பதாகும் இதன் உள்ளீடு வரிசையானது சமச்சீரான அமைப்பு கொண்டு அதன்g6cos2 என்பது ஆகும் இந்த g வானது உள்ளீடு விரவல் அமைப்பில் உகந்த மதிப்பு என வடிவமைப்பாளர்களால் கண்டுஅறியப்பட்டது ஆகும் இங்கு n2 ஆகும் எனவே g6cos2 என்பதாகும் நாம் முதலாவதாக மொத்த செயல்திறன் என்ன என்பதைக் காணுதல் வேண்டும் இப்போது நாம் மற்ற செயல் திறன்களைக் காணலாம் அதாவது ηi ηs என்பதைக் காணுதல் வேண்டும் இதற்கு முதலில் fd விகிதாச்சாரம் காண வேண்டும் இங்கு இதன் விகிதாச்சார அமைப்பு கோணஅப்பேசரை தருகிறது ஏனெனில் fd விகிதாச்சாரம் என்பது 14cot 4ஆகும் அதாவது இதனை 0 5 எனக்கொள்கிறோம் 0 514cot 4 இதிலிருந்து நாம் கோணம் யை கண்டு அறிகிறோம் 26 நாம் இப்பொழுது ηi ηs மதிப்பை கண்டறியலாம் இங்கு ηi ηscot24 24 sin 24ln cos 42 என்பது ஆகும் இந்த சமன்பாட்டை முன்பே கண்டறிந்துள்ளோம் எனவே இதில் ψ மதிப்பை பயன்படுத்த ηi ηs என்பது 0 75 ஆகும் இந்த மதிப்பானது ஒரு உகந்த மதிப்பு கிடையாது ஏனெனில் கொடுக்கப்பட்ட fd விகிதாசாரத்துக்கு இது உகந்தது கிடையாது இங்கு நம்மால் இதனைத் தேர்வு செய்ய இயலாது இப்பொழுது வரைபடத்திலிருந்து காண்கையில் n2 என்பதற்கு ηi ηs யின் அதிகபட்ச செயல்திறன் 130 கோணத்தில் கிடைக்கப்பெறுகிறது ஆகவே இதிலிருந்து n2 என்பதற்கு ψ 130 என்பதே ηi ηs அதிகபட்ச செயல்திறன் அளவு ஆகும் ஆனால் இங்கு ψ106 என்பது நமது வடிவமைப்பில் பெறப்பட்டது ஆகவே தான் ηi ηs ஆனது 0 75 எனக் கிடைக்கப் பெற்றுள்ளது நமக்கு வடிவமைப்பில் அப்பேசர் விட்டம் மற்றும் அதிர்வெண் கொடுக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து நாம் உடனடியாக டிரக்டிவிடி மதிப்பை கண்டறியலாம் நினைவில் கொள்க இது அப்பேசர் டிரக்டிவிடி ஆகும் இங்கு நாம் காண்பது பரபோலாய்ட் டிஷ் அமைப்பு ஆகும் இதில் இப்பகுதியானது ஹார்ன் உள்ளீடு பகுதியாகும் இங்கு இந்த ஹார்ன் வட்டவடிவ அமைப்புக் கொண்ட ஹார்ன் ஆகும் இங்குச் செவ்வக வடிவத்திற்குப் பதிலாக வட்ட வடிவம் பொருத்தப்பட்டுள்ளது இங்கு இது போகஸ் ஆகச் செயல்படுகிறது இந்த அப்பேசர் பகுதி வட்ட வடிவம் கொண்டது இந்த வட்ட வடிவமானது அனுமான வட்ட வடிவமாகும் இங்கே விட்டம் கொடுக்கப்பட்டிருப்பதால் அதிலிருந்து நாம் fd விகிதாச்சாரத்தை கண்டறியலாம் இதன் அப்பேசர் டிரக்டிவிடி DA4 02என்பதாகும் இங்கு அதிர்வெண் 3 GHz எனில் 0 10 செ மீ ஆகும் விட்டம் 10 மீ எனவே டிரக்டிவிடி DA மதிப்பு 49 94 டெசிபல் ஆகும் இப்பொழுது நாம்கெயின் என்ன என்பதைக் காணுதல் வேண்டும் அதாவது ரிப்லக்டரின் கெயின் இங்கே நாம் மற்ற செயல்திறன் மதிப்புகளை 1 எனக்கொள்வோம் இங்கு ηi மற்றும் ηs யின் மதிப்பினை கண்டறிந்துள்ளோம் அதன் மதிப்பு 0 75 ஆகும் ஆகவே கெயின் என்பது DAηi ηs ஆகும் கெயின் DAηi ηs 0 7549 94 48 69 டெசிபல் ஆகும் இப்பொழுது இங்கு நாம் ஸ்பில்ஓவர் செயல்திறன் என்ன என்பதைக் காணலாம் நமக்கு அப்பேசர் முன்பே தெரியுமாதலால் ஸ்பில்ஓவர் செயல்திறன் மதிப்பை அறியலாம் 784 அதாவது 78 4 விழுக்காடு ஆகும் மேலும் இல்லுமினேஷன் செயல்திறன் என்பது என்ன இங்கு ηi ηs ηi ηs ஆகும் எனவே ηi 0 75 0 7840 9566 இது 95 66 விழுக்காடு ஆகும் இங்கு மற்ற செயல் திறன்களும் உள்ளன அதைப்பற்றி நாம் இங்குக் கூறவில்லை அதில் ஒன்று மேற்பரப்பின் கடினத்தன்மை செயல்திறன் ஆகும் பொதுவாக ஆண்டனாவின் மேற்பரப்பில் கதிர்வீச்சுக் கதிர்கள் உள்ளே வருகிறது இங்கு இதன் மேற்பரப்பு சீரற்று சொரசொரப்பாக உள்ளது எனில் அந்தக் கதிர்வீச்சு பெறும் பகுதியில் பிழை ஏற்படுகிறது ஏனெனில் அனைத்து கதிர்களும் எதிரொளித்துக் கொண்டு இருக்கையில் மேற்கொண்ட சீரற்ற பரப்பால் அனைத்து கதிர்களும் எதிரொளிப்பு அடைவதில்லை எனவே இத்தகைய வேறுபாட்டால் மேற்பரப்பில் பிழை ஏற்படுகிறது ஆகவேதான் எந்த ஒரு டிஷ் ஆண்டனா தயாரிப்பிலும் மேற்பரப்பு தன்மை என்பது மிக முக்கியமான ஒன்றாகக் கருதப்படுகிறது இங்கு பொதுவாக ரேண்டம் பிழை குறிக்கப்பட்ட அதிலிருந்து மேற்பரப்பு பிழை என்ன எனகண்டு கொள்ளப்படுகிறது இங்கே வடிவமைப்பாளர்கள் காசியன் டிஸ்ட்ரிபூசன் கொண்டு அதன் சமன்பாட்டிலிருந்து மேற்பரப்பு தன்மையை அறிந்து கொள்ளலாம் அதன் செயல்திறன் ηr என அழைக்கப்படுகிறது இந்த வடிவமைப்பில் இருந்து நாம் இங்குக் கதிர்வீச்சு முறையை அறியலாம் நாம் இங்குக் காண்போமேயானால் இந்த உள்ளீடு அமைப்பை நிறுவுவதற்குச் சில துணை பாகங்களை இங்குப் பயன்படுத்தியுள்ளோம் இதுமட்டுமல்லாது இந்த உள்ளீடு முனையானது RF கேபிள் அல்லது வேவ்கைடுடன் இணைக்கப் பெற்று உள்ளது இந்தப்பாகங்கள் அனைத்தும் எதிரொளிக்கும் கதிர்வீச்சின் சில பகுதிகளை உள்வாங்கிக்கொள்கிறது ஆகவே கதிர்வீச்சின் சில பகுதிகள் தடுக்கப்படுகிறது எனவேதான் கதிர்வீச்சு சக்தியின் சிலபகுதிகள் கதிர்வீச்சு அடைவதில்லை மேலும் இதில் பரபோலாய்ட் மேற்பரப்பு செயற்கைக்கோளை நோக்கி உள்ளது ஆனால் இதில் அமைக்கப்பட்டுள்ள உள்ளீடு பகுதியானது தரையை நோக்கி அமைந்துள்ளது ஆகவே இந்த உள்ளீடு பரபோலாய்ட் பரப்பிற்குக் கீழுள்ள சமிக்கைகளையும் ஏற்றுக்கொள்கிறது அதாவது அதிகப்படியான தரைப்பகுதி இரைச்சல்களை இது சேகரிக்கிறது எனவே இதன் உணர்திறன் குறைகிறது இந்த அமைப்பால் ஏற்படும் தடையினால் கதிர்வீச்சு தடுக்கப்படுவதால் அதனைத் தடை செயல்திறன் என அழைக்கலாம் ஆகவே முதலில் இந்த ஸ்பில்ஓவர் காரணத்தால் அனைத்து கதிர்வீச்சு சக்திகளும் சேகரிக்கப்படவில்லை இப்பொழுது எதிரொளிக்கபட்ட கதிர்களும் இந்த உள்ளீடு மற்றும் அதன் துணை பாகங்களால் தடை செய்யப்படுகிறது எனவே இதனால் ஏற்படுவதை நாம் தடை செயல்திறன் கொண்டு காணலாம் இறுதியாக அப்பேசர் பின்வருமாறு எழுதலாம் அதாவது Asipxrb இங்கு s ஸ்பில்ஓவர் செயல்திறன் i இள்ளுமினேசன் செயல்திறன் p போலரிசேசன் செயல்திறன் x சீரான புல செயல்திறன் rமேற்பரப்பு கடினதன்மை செயல்திறன் bதடை செயல்திறன் இறுதியில் கெயின் என்பது அப்பேசர் செயல்திறன் மற்றும் டிரக்டிவிடியின் பெருக்குதொகையாகும் GADA ஆகும் இத்துடன் நாம் இந்த விரிவுரையை நிறைவு செய்து கொள்ளலாம் தடை செயல்திறன் எவ்வாறு கையாளப்படுகிறது எனவும் அதற்குப் பயன்படும் முறைகள் பற்றிப் பின்பு காணலாம்